வணக்கம் இந்த நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகள் பாடத்தின் மற்றொரு தொகுதிக்கு வருக முந்தைய 2 தொகுதிகளில் வடிகட்டி இணைப்பாக்கத்திற்கான பல்வேறு நுட்பங்களை நாம் தெரிந்து கொண்டோம் நாம் அறிமுகப்படுத்திய 2 தொகுதிகளில் ரெசனேட்டர்களைப் பயன்படுத்தி குறுகிய கற்றை வடிகட்டிகளின் கருத்தை அவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார் கடந்த தொகுதியில் பட வடிகட்டிகள் பற்றி விவாதித்தோம் இப்போது நாம் பார்த்தபடி குறுகலான மற்றும் பட வடிகட்டிகள் சில தொகுப்பு கட்டமைப்புகளை நம்பியுள்ளன எடுத்துக்காட்டாக குறுகலான கற்றை வடிகட்டி முறையில் அவைகள் ரெசனேட்டர்கள் ஆகும் பட வடிகட்டிகளுக்கு யூனிட் செல்களின் கருத்துரு இருந்தது எடுத்துக்காட்டாக ஒரு குறுகிய கற்றை வடிகட்டி முறைகளில் இணைவாக்க தொழில்நுட்பங்கள் மிக குறைவானவை அதில் நாம் சில இடைவெளியை மட்டுமே மாற்ற முடியும் ஒரு இடைவெளியை அறிமுகப்படுத்தலாம் அதை பக்க இணைப்பில் அல்லது உள்ளே வைக்கலாம் அல்லது அடுக்கில் ஒரு டிரான்ஸ்மிஷன் தட கூறை வைக்கலாம் மற்றும் இது போன்ற ஒன்றை வைக்கலாம் பட வடிகட்டிகளுக்கு நமது வடிவமைப்பு யூனிட் செல்களை வடிவமைப்பதில் மட்டுமே உள்ளது என்பதைக் காண்கிறோம் அடிப்படையில் அவை நாம் விவாதித்த 2 வகையான யூனிட் செல்கள் ஒன்று நிலையான கே மற்றும் மற்றொன்று எம் மூலம் பெறப்பட்டது ஆனால் உண்மையில் வெளியீட்டை வடிவமைக்க வழி இல்லை எனவே இந்த தொகுதியில் குறிப்பிட்ட அதிர்வெண் வெளியீட்டை வடிவமைப்பது பற்றி பேசுவோம் ஒரு குறிப்பிட்ட விரும்பிய அதிர்வெண் வெளியீட்டை தரும் வடிகட்டியை எவ்வாறு வடிவமைப்பது எனவே அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் செருகும் இழப்பு பற்றி முன்பு சில தொகுதிகளில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதை நினைவில் கொள்க எனவே எல்ஐ இந்த செருகும் இழப்பு இந்த உறவால் தரப்படுகிறது மற்றும் லோ பாஸ் வடிகட்டிக்கு எல்ஐ அதிகமாக இருக்க வேண்டும் பாஸ்பேண்டில் குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் ஸ்டாப் பேண்டில் அதிகமாக இருக்க வேண்டும் எனவே எல்ஐ மற்றும் ஒமேகா இடையே ஒரு வரைபடத்தை உருவாக்கி ஒமேகா சி நம் கட் ஆஃப் அதிர்வெண் என்று வைத்துக் கொண்டால் இதன் பொருள் செருகும் இழப்பு ஒமேகா சி வரை உள்ள அதிர்வெண்களுக்கு அதிகபட்சம் 3 டிபி வரை அதிகரிக்கும் மற்றும் ஒமேகா சிக்கு அப்பால் உள்ள அதிர்வெண்களுக்கு தொடர்ந்து அதிகரிக்கும் எனவே இது பாஸ்பேண்ட் மற்றும் ஒமேகா சி க்கு அப்பால் நம் ஸ்டாப் பேண்ட் உள்ளது இப்போது இந்த இணைவாக்கத்திற்கான நுட்பம் இந்த செருகும் இழப்பை அடிப்படையாகக் கொண்டது நமக்கு ஒரு குறிப்பிட்ட செருகும் இழப்பு தரப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதனால் ஒரு குறிப்பிட்ட செருகும் இழப்பு பண்பில் என்ன சுற்றை செயல்படுத்த முடியும் வடிவமைக்க முடியும் என்பதை பார்க்கலாம் மின்மறுப்பு பொருந்தும் நெட்வொர்க்குகளை வடிவமைக்கும்போது நான் விவரித்த நடைமுறைக்கு இந்த செயல்முறை மிகவும் ஒத்திருக்கிறது மின்மறுப்பு பொருந்தும் நெட்வொர்க்குகளில் ஒமேகாவில் காமாவுக்கான ஒரு உறவை நாம் முதலில் கண்டுபிடித்தோம் பின்னர் அதை ஒமேகாவில் ஒரு முன்மாதிரி காமாவுடன் ஒப்பிட்டோம் எனவே இது நமது முன்மாதிரி செயல்பாடு இது ஒரு பைனோமியல் அல்லது செபிஷேவ் மற்றும் சுற்று பகுப்பாய்விலிருந்து வந்தது இந்த வடிகட்டி இணைப்பாக்கத்திற்கான மின்மறுப்பு பொருத்தத்திற்கும் இதுவே காரணமாக இருந்தது கொள்கை ஒரே மாதிரியாக இருக்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட எஸ்21 அல்லது சில செருகும் இழப்பு பரிமாற்ற செயல்பாட்டை கொடுத்து அதை ஒரு முன்மாதிரி முறைக்கு சமன் செய்வோம் இப்போது நாம் அதை பைனோமியல் மற்றும் செபிஷேவ் ஆகிய இரண்டிற்கும் செயல்படுத்த முடியும் அதனை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் மன்னிக்கவும் இதை 2 முன்மாதிரி செயல்பாடுகளுக்கு சமன் செய்வோம் ஒன்று பட்டர்வொர்த் முன்மாதிரி என்றும் மற்றொன்று செபிஷேவ் முன்மாதிரி Chebyshev prototype என்றும் அழைக்கப்படுகிறது அதன் பின்னணியில் உள்ள கோட்பாட்டைப் பற்றி விவாதிப்பதற்குப் பதிலாக தற்போது உதாரணத்திற்குச் செல்வோம் இப்போது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி நமக்கு 2 படி செருகும் இழப்பு செயல்பாடு வழங்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நாம் 3 படி செருகும் இழப்பு செயல்பாட்டை தரலாம் இப்போது பட்டர்வொர்த் 3 படி செருகும் இழப்பு செயல்பாடு முன்மாதிரி இதுவாக கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது நமது முறையில் என் என்பதை 3 க்கு சமன்படுத்தலாம் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்மறுப்பு பொருத்தம் 1 ஓம் என்றும் நமது கட் ஆஃப் அதிர்வெண் 1 ஹெர்ட்ஸ் என்றும் கொள்வோம் இது வழக்கமான முறை அல்ல வழக்கமாக நீங்கள் இசட்0 ஐ 50 ஓம்ஸ் மற்றும் ஒமேகா சி சில உயர் அதிர்வெண் அல்லது தேவைக்கேற்ப பல்வேறு அதிர்வெண்களில் வைத்து கொள்ளலாம் ஆனால் இந்த முறையில் 1 வது இலட்சியப்படுத்தப்பட்ட மதிப்புகளுக்கான நமது முன்மாதிரிகளைப் பெறுவோம் பின்னர் நாம் உருமாற்றம் அல்லது மின்சுற்றை எவ்வாறு மாற்றுவது என்பதைக் கண்டுபிடிப்போம் இதனால் நாம் விரும்பும் எந்த பொருத்தமான மின்மறுப்பும் நாம் விரும்பும் கட் ஆஃப் அதிர்வெண்ணும் கிடைக்கும் எனவே அதனுடன் சில அளவிடுதல் நுட்பங்கள் உள்ளன அவற்றை பின்னர் பார்க்கலாம் ஆனால் இப்போது நாம் நமது இசட்0 ஐ 1 ஓம்ஸ் ஒமேகா சி ஒமேகா வினாடிக்கு 1 ரேடியன்களாக இருக்க வேண்டும் என்று கொள்வோம் இது நமது 3 வது வரிசை பட்டர்வொர்த் முன்மாதிரி எனவே பட்டர்வொர்த் ஆட்டோடைப் இந்த செயல்பாட்டால் வழங்கப்படுகிறது என்று கூறி இருந்தேன் எனவே எஸ்212 என்பதை செருகும் இழப்பு LI என நான் வலியுறுத்த வேண்டும் இப்போது இசட்0 மற்றும் ஒமேகா சி ஆகியவற்றின் இந்த குறிப்பிட்ட மதிப்புகளுக்கான எஸ்212 1 ஒமேகா அடுக்கு 6 ஆக வரும் ஏனெனில் என் 3 க்கு சமம் எனவே இது நமது எஸ்212 ஆகும் பின்னர் இங்கிருந்து ஒமேகாவின் அடிப்படையில் எஸ்212 ஐ அறிந்தவுடன் அதை எஸ் டொமைன் ல் உள்ள லாப்லேஸ் டொமைன் க்கு மாற்றலாம் எனவே நமது எஸ்212 ஐ 1 வகுத்தல் ஒமேகா 6 என வைத்திருக்கிறோம் இது ஒமேகா ஃபோரியர் டொமைன் ஆனால் லாப்லேஸ் டொமைன் எஸ் அடிப்படையில் உள்ளது எனவே வழக்கமான மாற்றங்கள் பயன்படுத்தப்படுவது எஸ் ஒமேகாவுக்கு சமம் இந்த மதிப்பை நான் இங்கே மாற்றியமைக்கிறேன் இது எப்போதும் சாத்தியமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உருமாற்றத்தைப் பயன்படுத்தி ஒரு டொமைனுக்கான இடத்திலிருந்து லாப்லேஸ் டொமைன் க்கு மாற்றுவதை எப்போதும் கொண்டிருக்க முடியாது எடுத்துக்காட்டாக யூனிட் ஸ்டெப் செயல்பாடுகள் போன்ற சில செயல்பாடுகள் உள்ளன அவை ஃபோரியர் உருமாற்றத்தைக் கொண்டிருக்கவில்லை ஆனால் லாப்லேஸ் உருமாற்றத்தைக் கொண்டுள்ளன ஆனால் எப்படியிருந்தாலும் நமது செயல்பாடு நமது குறிப்பிட்ட பரிமாற்ற செயல்பாடு அல்லது நமது குறிப்பிட்ட செருகும் இழப்பு செயல்பாடு ஃபோரியர் உருமாற்றம் மற்றும் லாப்லேஸ் உருமாற்றம் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளது என்று நமக்கு தரப்படுகிறது எனவே இதைச் செய்தவுடன் எஸ்212 இதைப்போன்று மேலும் இது ஒரு மின்சுற்று எந்தவொரு இழப்பும் இல்லாதபோது வரும் எஸ்212 ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று நமக்கு தெரியும் அது 1 எஸ்21 ன் முழு வர்க்கமாக இருக்கும் இது எஸ் ன் அடுக்கு 6 வகுத்தல் 1 - எஸ் ன் அடுக்கு6 க்கு சமமாகும் இப்போது இந்த எஸ் 11 வர்க்கம் மட்டு வர்க்கம் எஸ் 11 மட்டு வர்க்கம் ஆகியவற்றை எஸ் 11 எஸ் டைம்ஸ் எஸ் 11 ன் இணைஎண் என எழுதலாம் எனவே இதை மனதில் கொண்டு என்னவென்று நாம் கண்டுபிடிக்கலாம் இந்த எஸ் 11 பரிமாற்ற செயல்பாட்டிற்கான மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் இப்போது எஸ் 11 ஐக் கண்டுபிடிப்பதற்காக அதை மீண்டும் ஒரு முறை எழுதுகிறேன் எஸ் 11 இணை எஸ் எனவே இதை தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த பகுதியின் மூலங்களை நாம் கண்டுபிடித்தால் 6 மூலங்கள் உள்ளன மேலும் நிலையானநிலை கொடுக்கும் மூலங்களை மட்டுமே நாம் தேர்ந்தெடுத்தால் அதுதான் எஸ் பிளேனின் இடது பாதியில் இருக்கும் மூலங்கள் அந்த மூலங்களை மட்டுமே எடுத்துக் கொண்ட பிறகு எஸ் 11 எஸ் சமமாக இருப்பதைக் கண்டுபிடிப்போம் இங்கே தொகுதி நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்க முடியும் என கொள்ளலாம் தொகுதியின் நேர்மறையான மதிப்புகள் மற்றும் தொகுதியின் எதிர்மறை மதிப்புகளுக்கு 2 வெவ்வேறு உணர்தல்கள் இருப்பதைக் காண்போம் எனவே இங்கிருந்து நான் இசட் இன்னுக்கான சமமானதை கண்டுபிடிக்க முடியும் இது இவ்வாறு வரும் இப்போது நான் இந்த இசட்இன் னை உணர்ந்து கொள்ளும் போது பின்னர் நான் பெறும் சுற்று இது போன்றது இது எனது இசட்இன் நான் தொகுதியில் எதிர்மறை மதிப்பை எடுத்திருந்தால் உணர்ந்து கொள்ளுதல் இவ்வாறு இருக்கும் உண்மையில் இது எந்தவொரு என்னாவது படி பரிமாற்ற செயல்பாடு அல்லது நாம் எடுக்கும் எந்த என்னாவது படி பட்டர்வொர்த் முன்மாதிரி பரிமாற்ற செயல்பாட்டிற்கும் என காட்டப்படும் மின்தூண்டிகள் மற்றும் மின்தேக்கிகள் மதிப்புகள் ற்றி செயல்படுத்தலுக்காகவோ அல்லது பை செயல்படுத்தலுக்காகவோ நாம் இசட்0 ஐ 1 ஓம்ஸ் மற்றும் ஒமேகா சி ஐ வினாடிக்கு 1 ரேடியன்கள் எடுத்துக்கொள்கிறோம் எந்தவொரு என்னாவது படி பரிமாற்ற செயல்பாட்டிற்கும் இந்த மின்தூண்டிகள் மற்றும் மின்தேக்கிகளின் மதிப்புகள் இந்த பொது சூத்திரமான ஜிகே ஆல் வழங்கப்படும் கே இங்கு இது போன்றது உதாரணமாக நான் இந்த முன்மாதிரியை எடுத்துக் கொண்டால் இதை நான் ஜி 1 என்றும் இதை ஜி 2 என்றும் இது ஜி 3 என்றும் அழைக்கலாம் எனவே இது இது போன்றது இப்போது இந்த பட்டர்வொர்த் முன்மாதிரியின் ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் நாம் பார்த்தபடி அது தானாகவே வெளியீட்டு மின்மறுப்பில் உங்களுக்கு அளிக்கிறது எடுத்துக்காட்டாக டி சமமாக அல்லது பை சமமானதாக இருந்தாலும் வெளியீட்டு மின்மறுப்பு 1 ஓம்ஸ் என்பதைக் கண்டோம் எனவே அதுவும் இசட்0 Z0 க்கு சமம் வேறுவிதமாகக் கூறினால் பட்டர்வொர்த் முன்மாதிரி செயல்பாடுகள் தானாக பொருந்துகின்றன ஆனால் இந்த செபிஷேவ் செயல்பாட்டிற்கும் இதேபோன்ற செயலாக்கத்தை நாம் செய்ய முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் செபிஷேவ் முன்மாதிரி செயல்பாட்டிற்கு வெளியீட்டில் நமக்கு 1 ஓம்ஸ் மின்மறுப்பு கிடைக்காது என்பதை இங்கே கவனிப்போம் எனவே வெளியீடுகள் பொருந்தவில்லை மற்றும் இதை அடைய வெளியீட்டில் ஒருவித பொருந்தக்கூடிய கட்டமைப்புகள் இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் லோபாஸிலிருந்து உயர் பாஸ் முன்மாதிரிகளுக்கு ஒரு மாற்றத்தை நாம் செய்ய முடியும் என்று நான் சொன்னேன் எனவே நாம் மானிட்டரில் உள்ள ஸ்லைடுகளுக்குச் சென்றால் நாம் உண்மையில் செய்யக்கூடிய சில வழிகளை பார்க்கலாம் இது ஒரு லோபாஸ் முன்மாதிரி அங்கு பை அல்லது இந்த விஷயத்தில் பை சமமானதாக இருக்கிறது இப்போது அதை நாம் அடைய விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இது இசட்0 இன் மதிப்பு 1 ஓம்ஸ் மற்றும் ஒமேகா சி இன் மதிப்பு வினாடிக்கு 1 ரேடியன்கள் இப்போது கட் ஆஃப் அதிர்வெண் வினாடிக்கு 1 ரேடியன்கள் இல்லாத சுற்றுக்கு எப்படி செல்வது உள்ளீடு மற்றும் வெளியீட்டு பொருந்தக்கூடிய மின்மறுப்புகள் 50 ஓம்ஸ் க்கு சமமாக இருக்காது இனி 1 ஓம்களுக்கு சமமாக இல்லை எடுத்துக்காட்டாக ஜி 1 ஜி 2 ஜி 3 என்பது இசட்0 உடன் 1 ஓம்களுக்கு சமமான முன்மாதிரிகள் மற்றும் ஒமேகா சி வினாடிக்கு 1 ரேடியன்களுக்கு சமம் அந்த 0 மற்றும் ஒமேகா சி ஆகியவற்றின் எந்தவொரு தன்னிச்சையான மதிப்புக்கும் இந்த ஜி கே அளவிடப்பட வேண்டிய மதிப்புகள் இந்த சமன்பாட்டின் மூலம் வழங்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக ஜி கே முன்மாதிரி மின்தூண்டுத்திறன் இருந்தால் இந்த சமன்பாட்டால் கொடுக்கப்பட்ட எல் டாஷின் மதிப்பு வரை அளவிடப்பட வேண்டும் இதேபோல் மின்தேக்கி என்றால் ஜி கே ஒரு மின்தேக்குதிறன் மதிப்பாக இருந்தால் அதுவும் இந்த மதிப்புக்கு ஏற்ப அளவிடப்பட வேண்டும் லோபாஸ் உருமாற்றத்திற்கு இந்த லோபாஸைப் போலவே இந்த முன்மாதிரிகளையும் பயன்படுத்தி உயர் பாஸ் மாற்றத்திற்கு லோபாஸை அடையலாம் அவ்வாறான நிலையில் மின்தூண்டுத்திறன் மின்தேக்குத்திறன்களாக மாற்றப்படும் மற்றும் இந்த மதிப்பால் கொடுக்கப்பட்டபடி மின்தேக்குத்திறன்கள் மின்தூண்டுத்திறன்களாக மாற்றப்படும் எனவே இங்கே ஜி கே என்பது லோபாஸ் முன்மாதிரி மற்றும் சி கே என்பது சில இசட் 0 மற்றும் ஒமேகா சி கொண்ட உயர் பாஸ் முன்மாதிரிகளுக்கான இறுதி மதிப்புகள் அவை 1 ஓம்ஸ் மற்றும் 1 வினாடிக்கு 1 ரேடியன்களுக்கு சமமாக இருக்க வேண்டியதில்லை எனவே இங்கே இந்த சூத்திரங்கள் எந்த உயர் பாஸ் முன்மாதிரி கட்டமைப்பையும் கடந்து செல்லாமல் லோபாஸ் முன்மாதிரிகளிலிருந்து இறுதி உயர் பாஸ் வடிகட்டி சுற்றுக்கு நேரடியாக அளவிடுகின்றன இதேபோல் நாம் மாற்றலாம் எனவே இங்கே இது ஒரு வரைபடம் இது உருமாற்றத்தைக் காட்டுகிறது இவை லோபாஸ் முன்மாதிரிகள் மற்றும் முந்தைய ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ள சூத்திரங்களைப் பயன்படுத்திய பிறகு இது போன்ற ஒரு சுற்று கிடைக்கும் இது இறுதி உயர் பாஸ் சுற்று லோபாஸிலிருந்து ஹைபாஸுக்கு இந்த மாற்றத்தைப் போலவே லோபாஸிலிருந்து பேண்ட்பாஸுக்கும் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டிருக்கலாம் இப்போது ஒரு கற்றைஅகல அதிர்வெண் ஒரு பேண்ட் பாஸ் வடிகட்டியின் பகுதியளவு அதிர்வெண் இந்த சமன்பாட்டின் மூலம் வழங்கப்படுகிறது அங்கு ஒமேகா 1 மற்றும் ஒமேகா 2 ஆகியவை 3 டிபி அதிர்வெண்களாகும் பேண்ட்பாஸ் செயல்படுத்துதல் நமக்கு தெரியும் நமக்கு தொடரில் ஒரு தொடர் இணைப்பு ரெசனேட்டர் அல்லது பக்க இணைப்பில் ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டர் தேவை இப்போது நமது குறைந்த பாஸ் முன்மாதிரிகளில் பக்க இணைப்பில் மின் தேக்கி மற்றும் தொடரில் மின்தூண்டுத்திறன்கள் இருப்பதைக் கண்டோம் எனவே ஒரு பேண்ட்பாஸ் சமமானதை உணர்ந்து கொள்ள இந்த மின்தேக்குதிறன்கள் எல் மற்றும் சி ஆகியவற்றின் பக்க இணைப்பு கலவையாக மாற்றப்பட வேண்டும் மேலும் இந்த மின்தூண்டுத்திறன்கள் எல் மற்றும் சி தொடர் கலவையாக மாற்றப்பட வேண்டும் மேலும் மாற்று சூத்திரம் இந்த சமன்பாட்டின் மூலம் வழங்கப்படுகிறது எனவே ஜி கே நமது லோபாஸ் முன்மாதிரி அது ஒரு மின்தூண்டியாக இருந்தால் இந்த சமன்பாட்டால் கொடுக்கப்பட்ட எல் மற்றும் சி தொடர் கலவையாக மாற்றப்படும் கே குறைந்த பாஸ் முன்மாதிரியின் மின்தேக்கியாக இருந்தால் இந்த சமன்பாட்டால் கொடுக்கப்பட்ட எல் மற்றும் சி ஆகியவற்றின் பக்க இணைப்பு கலவையாக மாற்றப்படும் இது குறைந்த பாஸ் முன்மாதிரி இது ஒரு பேண்ட்பாஸ் வடிகட்டியாக மாறுகிறது அதேபோல் நீங்கள் லோபாஸிலிருந்து பேண்ட்ஸ்டாப்பிற்கு மாற்ற விரும்பினால் இந்த பக்க இணைப்பு மின்தேக்குதிறன் எல் மற்றும் சி தொடர் கலவையாகவும் குறைந்த பாஸ் முன்மாதிரிகளில் இந்த தொடர் மின்தூண்டுத்திறன் எல் மற்றும் சி ஆகியவற்றின் பக்க இணைப்பு மின்தேக்கியாக மாற்றப்படும் நம்மிடம் ஒரு மின்தூண்டி எல் இருந்தால் அது மாற்றப்படும் குறைந்த பாஸ் முன்மாதிரிகளில் ஜி கே ஒரு மின்தூண்டியைக் குறித்தால் அது எல் மற்றும் சி ஆகியவற்றின் பக்க இணைப்பு மின்தேக்குதிறனாக மாற்றப்படும் அந்த மதிப்புகள் இந்த சமன்பாட்டால் வழங்கப்படுகின்றன மற்றும் ஜி கே ஒரு மின்தேக்கியைக் குறிக்கும் என்றால் குறைந்த பாஸ் முன்மாதிரி ஒரு பக்க இணைப்பு மின்தேக்கி மற்றும் அது எல் மற்றும் சி தொடர் கலவையாக மாற்றப்படும் இந்த மதிப்புகள் இந்த சமன்பாட்டால் வழங்கப்படுகின்றன இது குறைந்த பாஸ் முன்மாதிரி மற்றும் இது நமது பேண்ட்ஸ்டாப் முன்மாதிரி எனவே இந்த விரிவுரையில் சுருக்கமாக பல்வேறு வடிப்பான்களின் இணைவாக்கத்தை பற்றி விவாதித்தோம் ஒற்றை வடிகட்டி இணைவாக்க நுட்பத்தைப் பற்றி விவாதிக்கவில்லை இது செருகும் இழப்பு நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது முந்தைய வகுப்பில் நாம் விவாதித்த பட வடிகட்டி நுட்பமும் அவை ஓரளவிற்கு இணைவாக்கம் ஆகும் ஆனால் நம் வடிவமைப்பு யூனிட் செல் வடிவமைப்பிற்கு மட்டுமே என்று நான் குறிப்பிட்டு இருந்தேன் இந்த தொகுதியில் நாம் படித்த இந்த இணைவாக்க நுட்பத்தைப் பொறுத்தவரையில் நமக்கு முழுமையான வடிகட்டி சிறப்பியல்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் யூனிட் செல்லை வெளியேற்றுவதன் மூலம் வடிகட்டியை ஒட்டுமொத்தமாக வடிவமைக்கிறோம் இது வடிகட்டிகளின் இணைவாக்கத்திற்கு தற்போது பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான முறையாகும் ஆனால் இதில் நாம் இதுவரை விவாதித்த விஷயத்திலும் ஒரு சிக்கலைக் காண்கிறோம் மேலும் பிரச்சனை என்னவென்றால் நாம் கட்டப்பட்ட கூறுகளைப் பற்றி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு தெரிந்தபடி பரவலாக்கப்பட்ட கூறுகளைக் கையாள்வதில் நாம் ஈடுபடுகிறோம் ஆகவே நாம் உருவாக்கிய இந்த மொத்த முன்மாதிரிகளிலிருந்து பரவலாக்கம் பட்ட கூறுகளை குறைந்த பாஸ் ஹை பாஸ் பேண்ட் பாஸ் அல்லது பேண்ட் ஸ்டாப் ஆகியன போன்ற அனைத்து சுற்றுகளையும் நாம் எவ்வாறு உணர முடியும் அவை அனைத்தும் மொத்த கூறுகளின் அடிப்படையில் விவரிக்கப்பட்டுள்ளன இந்த மொத்த கூறுகளை பரவலாக்கப்பட்ட சமமாக மாற்றுவதற்கான ஒரு முறை நம்மிடம் இருக்க வேண்டும் பின்னர் வடிகட்டி வடிவமைப்பு எனப்படும் ஒரு நுட்பத்தைப் பயன்படுத்துகிறோம் இந்த முறை முதலில் நாம் ஏற்கனவே நமது மொத்த கூறுகளை கொடுத்துள்ளோம் என்று கருத வேண்டும் எனவே நமது மொத்த உறுப்பு மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் முன்னர் விவாதித்த குறுகிய மற்றும் திறந்த தடங்களுக்கு செல்வோம் சுருக்கப்பட்ட தடத்தை கவனியுங்கள் இது குறுகியதாகும் இப்போது இந்த குறுகிய தடத்திற்கு நாம் இசட் இன்னை அறிவோம் திறந்த தடத்திற்கு ஒய்இன் மதிப்பு தெரியும் டான் பீட்டா எல் மூலம் தரப்பட்ட ஒரு மாறி ஒமேகாவை நாம் வரையறுத்துள்ளோம் இந்த தடத்தின் நீளம் லாம்டா ஆர் வகுத்தல் 2 என்று கூறுகிறது அங்கு லாம்டா ஆர் குறிப்பிட்ட அதிர்வெண் ஒமேகா ஆர் உடன் ஒத்திருக்கிறது இதை எழுதலாம் மற்றும் இந்த குறுகிய தடத்திற்கான நமது இசட்இன் எளிதாக ஜே ஒமேகாவாக மாறும் இது ஒய்இன் ஜேஒய்0 சிக்மாவாகவும் இசட்இன் j ஒமேகா இசட்0 க்கு சமமாகவும் மாறுகிறது ஒரு சிக்மா s க்கு பதிலாக புதிய வேறியபிள் இப்போது எஸ் டொமைனில் இருந்து நாம் முதன்மை சிக்மா டொமைனுக்குச் சென்றுள்ளோம் இந்த நீளமான தடத்தை நாம் சில லாம்டா ஆர் வகுத்தல் 4 என்ற மதிப்புக்கு மாறாமல் வைத்திருந்தால் ஷார்டட் தடம் சரியாக ஒருமின்தூண்டியைக் கொண்டிருக்கும் மேலும் இந்த திறந்த தடம் ஒரு மின்தேக்கியைப் போலவே இருக்கும் எனவே இதுதான் ஆரம்ப வடிகட்டி இந்த முழுமையான வடிகட்டி வடிவமைப்பின் அடிப்படைக் கொள்கை நமது முழு அமைப்பிலும் இது போன்ற குறுகிய மற்றும் திறந்த போன்ற சில கூறுகளின் நீளம் இருந்தால் குறுகிய மற்றும் திறந்த கூறுகளின் அனைத்து நீளங்களையும் நாம் ஒரே மாதிரியாக வைத்திருந்தால் இப்போது நாம் விவரித்த அந்த தொகுப்பைப் பயன்படுத்தி நாம் கண்டறிந்த மின்தூண்டிகள் மற்றும் மின்தேக்கிகளை இந்த குறுகிய மற்றும் திறந்த தடத்துடன் மாற்றலாம் எடுத்துக்காட்டாக குறைந்த பாஸ் முன்மாதிரி என்று நாம் கூறினோம் இது நமது குறைந்த பாஸ் முன்மாதிரி என்று வைத்துக்கொண்டால் இந்த மின்தூண்டியை இது போன்ற ஒரு குறுகிய தடத்தால் மாற்றலாம் மற்றும் இந்த மின்தேக்கியை இது போன்ற திறந்த தடத்துடன் மாற்றலாம் எல் 1 க்கு சமமான பண்பு மின்மறுப்பின் மதிப்பை நான் தேர்தெடுத்துள்ளேன் இதன் பண்பு மின்மறுப்பு 1 சி 2 க்கு சமம் என்பதை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் ஆகவே இந்த குறுகிய மற்றும் திறந்த தடத்தின் நீளத்தை நான் அப்படியே வைத்திருந்தால் அது மொத்த உறுப்பு கூறுகளை செயல்படுத்துவதைப் போன்றது நான் ஒரு சிறப்பு முறையை பார்த்தால் என் ஒமேகா ஆர்ஐ ஒமேகா சின் இரு மடங்காக தேர்வு செய்தால் இது அத்தியாவசியம் இல்லை என்றாலும் இதை நான் தேர்வு செய்யலாம் பின்னர் ஒமேகா சி 1 க்கு சமம் என்பது முதன்மை ஒமேகா சி 1 க்கும் சமம் என்றும் இருப்பதை போஸரின் புத்தகம் இந்த குறிப்பிட்ட உறவை எடுத்துக் காட்டுகிறது இதனால்தான் ஒமேகா சி 1 க்கு சமம் முதன்மை ஒமேகா சி 1 க்கு சமம் அந்த விஷயத்தில் நாம் பார்ப்பது நாம் விரும்பிய செருகும் இழப்பு வைத்துக்கொள்வோம் என்று இருப்பதாகும் இந்த ஆரம்ப வடிகட்டியின் குறுகிய மற்றும் திறந்த பரிமாற்ற தடத்தை பயன்படுத்தி மின்சுற்று தொடர்பில் இது போன்ற சுற்று கிடைக்கும் எனவே இது முழுமையான வடிகட்டி என்றும் இந்த தடத்தை மொத்த உறுப்பு வடிகட்டி என்றும் அழைக்கலாம் இப்போது இந்த குறுகிய மற்றும் திறந்த பரிமாற்ற தடத்தை தொடரில் உணர்ந்து கொள்வதில் நாம் இன்னும் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் என்னவென்றால் தொடரில் ஒரு குறுகிய தடத்தை உணர்ந்து கொள்வதில் சிக்கல் இருப்பதைக் கண்டோம் இந்த சிக்கலை சமாளிக்க குரோடாவின் அடையாளம் Kuroda's identity எனப்படும் ஒரு குறிப்பிட்ட அடையாளம் உள்ளது ஆகவே போஸரின் புத்தகத்தில் ஒரு குரோடா என்ற மானிட்டரில் ஸ்லைடுகளைப் பெற்றால் நான்கு குரோடாவின் அடையாளம் உள்ளது அவற்றில் இரண்டு ஆர்வமுள்ளவை என்பதைக் காட்டியுள்ளது இங்கே ஒரு மின்தேக்கி இருந்தால் ஒன்று இங்கே உள்ளது இங்கு காட்டப்பட்டுள்ள மின்தேக்கிகள் மற்றும் மின்தூண்டிகள் அனைத்தும் பரிமாற்றக் கோட்டின் அடிப்படையில் உள்ளன எனவே இது ஒரு மின்தேக்குதிறன் என்றால் அது ஒரு திறந்த சுற்று தடத்தை உணர்த்துகிறது இது ஒரு மின்தூண்டியாக இருந்தால் அது ஒரு குறுகிய தடத்தை குறிக்கிறது இந்த குறுகிய மற்றும் திறந்த பரிமாற்றக் தடங்களின் நீளத்தின் அளவு ஒரே மாதிரியாக இருக்கிறது மேலும் இந்த யுஇ ஆல் வழங்கப்பட்ட யூனிட் கூறு எனப்படும் புதிய கூறு உள்ளது இது எல் மற்றும் சி போன்ற மின் நீளத்தைக் கொண்டுள்ளது இந்த அமைப்பு இருந்தால் இது சமம் இது ஆனால் இங்கே நாம் தொடர் மின்தூண்டுத்திறனை காண்கிறோம் இந்த மொத்த மாற்றம் ஒரு தொடர் மின்தூண்டுத்திறன் ஒரு பக்க இணைப்பு மின்தேக்குதிறனாகவும் மாற்றப்படலாம் திறந்த சுற்று தடத்தால் குறிப்பிடப்படும் பக்க இணைப்பு மின்தேக்கத்தின் உணர்தல் என்பது நமக்குத் தெரிந்தால் திறந்த சுற்றோட்டத் தடத்தால் குறிப்பிடப்படும் இந்த தூண்டியின் உணர்தல் தொடரில் ஒரு குறுகிய பரிமாற்றக் கோட்டால் குறிப்பிடப்படும் இந்த தூண்டியின் உணர்தலை விட எளிதானது எனவே இந்த அடையாளங்கள் எளிதாக வருகின்றன எனவே சுருக்கமான தொடக்க வடிகட்டிகள் பல்வேறு வகைகளை ஒருங்கிணைக்க அல்லது பரவலாக்கப்பட்ட சுற்று கூறுகளின் அடிப்படையில் சமமான உறுப்பை சமமாக உணர அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன ஆகவே கடந்த சில தொகுதிகளில் வடிகட்டி வடிவமைப்பின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி விரிவாக விவாதித்தோம் இது குறுகிய கற்றை வடிகட்டி வடிவமைப்பில் தொடங்கப்பட்டது பின்னர் பட வடிகட்டி வடிவமைப்பிற்கும் இறுதியாக இந்த அகல கற்றை வடிகட்டி மற்றும் வடிகட்டி தொகுப்பு நுட்பத்திற்கும் நகர்த்தப்பட்டது